கதிர்வீச்சு நிறமாலை பண்புகள் கரும்பொருள் கதிர்வீச்சு பற்றிய விவாதத்தைத் தொடரலாம் நாம் முதல் பாதியில் இன்னும் சில வரையறைகளைப் பார்க்கப் போகிறோம் அதன் பிறகு கரும்பொருள் கதிர்வீச்சைக் குணாதிசயப்படுத்தப் போகிறோம் அதைத்தான் இன்றைய விரிவுரையில் செய்யப் போகிறோம் எனவே நாம் முன்பு செய்ததை மறுபரிசீலனை செய்ய திட கோணம் sin தீட்டா d தீட்டா d phi மூலம் வழங்கப்படுகிறது இது திட கோணம் இது கதிர்வீச்சை வெளிப்படுத்தும் பொருளைப் பொறுத்து ஒரு பொருளின் திட கோணம் பின்னர் நாம் சொன்னோம் இது dq லாம்ப்டா ஆகும் அது ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தில் இருக்கும் நிறமாலை கதிர்வீச்சுப் பாய்வு அது I ஆல் வழங்கப்படுகிறது இது கதிர்வீச்சு செறிவு மற்றும் சப்ஸ்கிரிப்ட் லாம்ப்டா தொடர்புடைய அலைநீளத்தைக் குறிக்கிறது நான் ஒரு சப்ஸ்கிரிப்ட் e ஐ வைத்தால் அது உமிழ்வைக் குறிக்கிறது அது அலைநீளம் மற்றும் நிலையின் செயல்பாடு கொள்கையளவில் இது வெப்பநிலையின் செயல்பாடாகும் ஆனால் சிறிது நேரத்தில் அது சைன் தீட்டா காஸ் தீட்டா d theta d phi ஆக இருக்கும் எனவே ஸ்பெக்ட்ரல் ரேடியேஷன் ஃப்ளக்ஸின் வரையறை அதுதான் உமிழ்வு மேற்பரப்பில் இருந்து உமிழ்வு என்று சொல்வதன் மூலம் நான் அதைத் தகுதிப்படுத்த முடியும் இப்போது இதை அடிப்படையாகக் கொண்டு ஒரு நிறமாலை அரைக்கோளம் என்று அழைக்கப்படுவதை வரையறுக்கலாம் நிறமாலை அரைக்கோளப் பாய்வை ஒருவர் வரையறுக்கலாம் இப்போது அதன் அர்த்தம் என்னவென்றால் கடத்தலில் நாம் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்தின் மீது சராசரியைக் கணக்கிடும்போது அது லம்ப்பிங் என்று அழைக்கப்படுகிறது சரி எனவே இங்கே தீட்டா மற்றும் ஃபை ஆகியவை கோள ஆயங்களின் கோணத் திசைகளாகும் எனவே நிறமாலை அரைக்கோள ஃப்ளக்ஸ் அடிப்படையில் இரண்டு பரிமாணங்களில் சராசரியாக உள்ளது எனவே இது அடிப்படையில் உங்களுக்குச் சொல்கிறது அந்த பரப்புகளில் இருந்து வெளிவரும் மொத்த உமிழ்வு என்ன அது கொடுக்கப்பட்ட அலைநீளத்தில் எல்லா திசைகளிலும் சுருக்கப்பட்டுள்ளது எனவே எனவே q lambda வைத்தவிர ஒன்றும் இல்லை என்று நான் சொன்னால் அது pi திசையில் 0 முதல் 2 pi வரை தொகையீடு செய்ததாக இருக்கும் மேலும் தீட்டா திசையில் 0 முதல் pi பை 2 வரை அது 0 to 2 pi 0 to pi பை 2 I lambdae sin theta cos theta dtheta dphi எனவே அதுதான் அது நிறமாலை அரைக்கோளப் ஃப்ளக்ஸ் எனவே இப்போது நாம் ஒரு புதிய வரையறையை அறிமுகப்படுத்த வேண்டும் எனவே மேற்பரப்பு ஒரு டிஃப்யூஸ் எமிட்டராக இருந்தால் எனவே டிஃப்யூஸ் எமிட்டர் அதாவது உமிழ்வின் செறிவு கோண திசையின் செயல்பாடு அல்ல அதாவது எல்லா திசைகளிலும் மேற்பரப்பு மூலம் உமிழ்வு ஒரே மாதிரியாக இருக்கும் அதாவது உமிழ்வின் செறிவு கோண நிலையைப் பொறுத்தவரை சுயாதீனமாக உள்ளது எனவே இப்போது இந்த வெளிப்பாட்டில் அந்த அம்சத்தை நாம் செருகினால் q டபுள் பிரைம் லாம்ப்டா கிடைக்கும் மேலும் இது டிஃப்யூஸ் எமிட்டருக்கானது மன்னிக்கவும் I லாம்ப்டா கமா e இது லாம்ப்டாவின் செயல்பாடு மட்டுமே நிச்சயமாக வெப்பநிலை இந்த தொகையீடு என்ன dphi ஐப் பொறுத்தவரை இது 2 pi ஆகும் 0 ஆன் pi பை 2க்கு மேல் sin தீட்டா காஸ் தீட்டா டி தீட்டா பற்றி என்ன 2 pi லாம்ப்டா e sin தீட்டா காஸ் தீட்டாவை எவ்வாறு தொகை ஈடு செய்வீர்கள் சைன் 2 தீட்டாவின் பாதி அதாவது அடிப்படையில் 1 பை 2 கழித்தல் காஸ் pi பை 2 கூட்டல் காஸ் 0 வகுத்தல் 2 மைனஸ் காஸ் pi மைனஸ் காஸ் pi பிளஸ் காஸ் தீட்டா வகுக்கப்படுகிறது காஸ் 0 வகுத்தல் 2 ஆல் எதுவும் ஆகாது pi I லாம்ப்டா e எனவே அது ஒன்றும் இல்லை ஆனால் அது piக்கு சமம் எனவே மொத்தக் கதிர்வீச்சுப் பாய்வு அல்லது மொத்த உமிழ்வுப் பாய்வு என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது எனவே எளிமையாக அது q ஆகும் அனைத்து லாம்டாவின் மீதான தொகையீடு ஆகும் அனைத்து வரம்பில் உள்ள அலைநீளங்கள் நீங்கள் d lambda வை பற்றி சிந்திக்கலாம் எனவே அது இந்த அளவின் சாத்தியமான அனைத்து அலைநீளங்களின் தொகைஈட்டை கொடுக்கும் எனவே கொடுக்கப்பட்ட மேற்பரப்பில் இருந்து அனைத்து அலைநீளங்களிலும் மற்றும் அனைத்து திசைகளிலும் உமிழப்படும் மொத்த கதிர்வீச்சு பாய்ச்சலை இது உங்களுக்கு வழங்கும் எனவே இது மிகவும் முக்கியமானது குறிப்பாக நாம் கரும்பொருள் கதிர்வீச்சைப் பற்றி பேசும்போது இந்த வெளிப்பாடுகளின் சில சிறப்பு பயன்பாடுகளைப் பார்க்கத் தொடங்குவீர்கள் இப்போது இந்த கட்டத்தில் நான் ஒரு கணம் இடைநிறுத்துகிறேன் இந்த அரைக்கோள அளவுகள் இந்த தொகையீடு மற்றும் மொத்த உமிழ்வு தொகையீடு நீங்கள் பல்வேறு இடங்களில் அனைத்து கதிர்வீச்சு கருத்துக்களிலும் பார்ப்பீர்கள் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் எனவே இந்த பாடத்திட்டத்தில் மேலும் நீங்கள் முன்கூட்டியே கதிர்வீச்சு தலைப்புகளைப் படிக்க நேர்ந்தால் இந்த அரைக்கோள மற்றும் மொத்தத்தைப் பற்றி நீங்கள் நிறையப் பார்ப்பீர்கள் ஏனென்றால் அனைத்து வரையறைகள் மற்றும் கதிர்வீச்சின் அனைத்து அளவுகளும் இந்த 2 அளவுகளைச் சார்ந்தது எனவே நிறமாலை அரைக்கோள பாயம் ஃப்ளக்ஸ் என்றால் என்ன மொத்த உமிழ்வு பாயம் ஃப்ளக்ஸ் என்றால் என்ன என்பதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் எல்லாம் சரி எனவே பொதுவான குறியீட்டை நான் பயன்படுத்துவேன் அது உங்கள் பாடங்களுடன் ஒத்துப்போகும் உமிழ்வுக்காக நான் குறியீடு E ஐ பயன்படுத்துவேன் எனவே இது தீட்டா ஃபை theta phi மற்றும் வெப்பநிலையின் செயல்பாடாகும் எனவே இது எமிசிவ் பவர் அல்லது ஃப்ளக்ஸ் இவைகளில் ஒன்றை நாம் அழைக்கலாம் எனவே அது d q lambda டபுள் பிரைமை தவிர அது ஒன்றும் இல்லை எனவே அது உமிழ்வு திறனின் வரையறை ஆகும் இதேபோல் ஒருவர் வீசுகதிர்வீழலை வரையறுக்கலாம் ஒரு நிமிடத்தில் விளக்கவும் வீசுகதிர்வீழல் என்றால் என்ன எனவே இது ஒரு மேற்பரப்பால் பெறப்பட்ட கதிர்வீச்சின் ஃப்ளக்ஸ் ஒரு மேற்பரப்பால் பெறப்பட்ட கதிர்வீச்சின் ஃப்ளக்ஸ் இதுவரை நாம் பேசினோம் ஒரு மேற்பரப்பில் இருந்து நிகர உமிழ்வு என்ன எனவே கதிர்வீச்சின் வழிமுறைகளைப் பற்றி நாம் முதலில் விவாதித்தபோது யாரும் எந்தவொரு பொருளும் கதிர்வீச்சை வெளியேற்றி உறிஞ்சும் என்று சொன்னோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் கதிர்வீச்சு செயல்முறையை குணாதிசயப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் உமிழ்வை குணாதிசயப்படுத்த வேண்டும் நீங்கள் உறிஞ்சுதலை வகைப்படுத்த வேண்டும் மேலும் நீங்கள் பிரதிபலிப்பையும் வகைப்படுத்த வேண்டும் எனவே இந்த ஸ்பெக்ட்ரல் அரைக்கோள அளவுகளை நாம் எப்படி வரையறுத்தோமோ அதுபோலவே நீங்கள் ஸ்பெக்ட்ரல் அரைக்கோளமாக இருக்கலாம் நான் சூத்திரத்தை எழுதப் போவதில்லை ஆனால் ஸ்பெக்ட்ரல் அரைக்கோள வீசுகதிர்வீழல் பாய்வை ஒருவர் வரையறுக்கலாம் என்பதை உணர வேண்டியது அவசியம் எனவே இது வெறும் தொகையீடு முதலியன முதலியன இப்போது உங்கள் உரையில் பயன்படுத்தப்படும் குறியீடு இதைத்தான் நானும் பயன்படுத்துவேன் எனவே லாம்ப்டா கமா i இது வீசுகதிர்வீழலைக் குறிக்கிறது இது கொடுக்கப்பட்ட மேற்பரப்பில் உறிஞ்சப்படும் கதிர்வீச்சின் செறிவு ஆகும் எனவே இதேபோல் ஸ்பெக்ட்ரல் அரைக்கோளத்தைப் போலவே ஒருவர் மொத்த வீசுகதிர்வீழல் பாய்ச்சலையும் வரையறுக்கலாம் இவை அனைத்தும் வரையறை நாம் எழுதிய அனைத்து தொகையீடுகளிலும் i lambda e ஐ i lambda i என்று மாற்ற வேண்டும் பல முறை தொகையீடுகளை எழுதுவது சலிப்பாக இருக்கிறது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே I lambda i என்பதற்குப் பதிலாக I lambda e உங்களின் முந்தைய வெளிப்பாட்டில் அது கதிர்வீச்சின் செறிவு அது உமிழப்படும் நீங்கள் அதை கதிர்வீச்சின் செறிவுடன் மாற்றுகிறீர்கள் அது உண்மையில் உறிஞ்சப்படுகிறது அதே போல் ஒருவர் வரையறுக்கலாம் என்ன ரேடியோசிட்டி என்று அழைக்கப்படுகிறது எனவே கதிரியக்கம் என்பது உமிழப்படும் மற்றும் பிரதிபலித்த கதிர்வீச்சின் கூட்டுத்தொகையாகும் கதிரியக்கத்தை வரையறுப்பது பயனுள்ளது ஏனெனில் ஒரு மேற்பரப்பில் இருந்து வெளிவரும் நிகர கதிர்வீச்சு உமிழப்படும் மற்றும் பிரதிபலித்தவற்றின் கூட்டுத்தொகையாகும் சரி எனவே அது நிகர உமிழ்வு மற்றும் கொடுக்கப்பட்ட சின்னம் J J என்பது கொடுக்கப்பட்ட ஒரு குறியீடு மற்றும் J ஒரு குறிப்பிட்ட லாம்ப்டாவில் மீண்டும் அது லாம்ப்டா தீட்டா ஃபை மற்றும் வெப்பநிலையின் செயல்பாடாக இருக்கும் மீண்டும் ஸ்பெக்ட்ரல் அரைக்கோள கதிரியக்கத்தன்மை மற்றும் மொத்த அரைக்கோள கதிரியக்கத்தன்மை போன்ற அளவுகளை ஒருவர் வரையறுக்கலாம் ஒரே மாதிரியான அளவுகளை ஒருவர் வரையறுக்கலாம் மேலும் செறிவு பிரதிநிதித்துவத்திற்கான சின்னம் e கூட்டல் r எனவே அது மீண்டும் உங்கள் உரையில் கொடுக்கப்பட்ட குறியீடாகும் அதே குறியீட்டை இங்கே பின்பற்றுவோம் எனவே இது வெளிப்படும் கதிர்வீச்சின் செறிவு கூட்டல் கொடுக்கப்பட்ட அலைநீளத்தில் பிரதிபலிக்கும் கதிர்வீச்சின் செறிவு ஆகும் எனவே அதுதான் மற்றும் அடிப்படையில் நீங்கள் I lambda comma e ஐ மாற்றுவதன் மூலம் இந்த தொகையீடுகளைப் பெறலாம் இந்த புதிய செறிவுகளை நாம் இப்போது வரையறுத்துள்ளோம் சரி எனவே நாம் கதிர்வீச்சின் அடுத்த அம்சத்திற்கு செல்லப் போகிறோம் அடுத்த அம்சம் என்னவெனில் கரும்பொருள் கதிர்வீச்சு என்றால் என்ன என்பதைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் இப்போது உங்களில் பெரும்பாலானோர் அநேகமாக நீங்கள் அனைவரும் ஸ்டீபன் போல்ட்ஸ்மேன் மாறிலி பற்றிக் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எனவே கதிர்வீச்சு தீவிரம் உமிழ்வின் செறிவு எதுவாக இருந்தாலும் சிக்மா T டு த பவர் ஆப் 4 முதலியன என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஏன் T டு த பவர் ஆப் 4 யாருக்காவது தெரியுமா கடத்தலில் பார்க்கவும் உந்து சக்திகள் வெப்பநிலை சாய்வு என்று சொன்னோம் ஏன் இங்கே உள்ளது அது T டு த பவர் ஆப் 4 ஏன் வெப்பநிலை சாய்வு இல்லை எனவே கரும்பொருள் கதிர்வீச்சுடன் ஆரம்பிக்கலாம் எனவே கரும்பொருள் என்றால் என்ன அவை மீண்டும் கரும்பொருள் என்று எதுவும் இல்லை எனவே கரும்பொருள் என்பது ஒரு இலட்சியமயமாக்கல் ஆகும் மேலும் இது தரப்படுத்தல் நோக்கங்களுக்காகப் பயன்படுத்தப்படுகிறது உண்மையில் பரவலானது உமிழ்ப்பான் போன்ற அனைத்து கருத்துக்களும் கரும்பொருளை வகைப்படுத்துவதற்கு அடிப்படையில் வரையறுக்கப்படுகின்றன எனவே கதிர்வீச்சு செயல்முறையை அளவிடுவதற்கான ஒரு குறிப்பிட்ட தரநிலையை நாம் அறிமுகப்படுத்தலாம் எனவே சில பண்புகள் உள்ளன அது ஏன் T பவர் 4 என்று சிறிது நேரத்தில் மீண்டும் வருவோம் கரும்பொருள் கதிர்வீச்சைக் கணக்கிடுகிறோம் எனவே அனைத்து அலைநீளங்களிலும் அனைத்து கோணங்களிலும் அனைத்து திசைகளிலும் உள்வரும் அனைத்து கதிர்வீச்சுகளையும் உறிஞ்சுகிறது எனவே அதுவே முதல் பண்பு இரண்டாவது பண்பு என்னவென்றால் இது பரவல் உமிழ்ப்பான் எனவே இது பிளாக்பாடியின் இரண்டாவது பண்பு எனவே எவற்றாலும் ஒரு கரும்பொருளை விட அதிகமாக உமிழ முடியாது மீண்டும் அது ஒரு இலட்சியமயமாக்கல் சில பரிசோதனைகள் உள்ளன உங்களுக்குத் தெரியும் வடிவியல் கரும்பொருளுக்கு நெருக்கமாக இருந்தது ஆனால் அது இன்னும் இல்லை எனவே இது ஒரு இலட்சியமயமாக்கல் மட்டுமே எந்த உடலும் கதிர்வீச்சை விட அதிகமாக வெளியிட முடியாது அதே வெப்பநிலையில் ஒரு கரும்பொருளால் வெளியிடப்படுகிறது அது மிகவும் முக்கியமானது அதே வெப்பநிலை எனவே டிஃப்யூஸ் உமிழ்ப்பான் என்பது அனைத்து அலைநீளங்களிலும் மற்றும் அனைத்து கோணங்களிலும் உள்வரும் அனைத்து கதிர்வீச்சுகளையும் உறிஞ்சுகிறது எனவே இது பொதுவாக கதிர்வீச்சு செயல்முறையை அளவிடுவதற்கான தரநிலையாக கருதப்படுகிறது எனவே ஒரு குழி இருந்தால் கோளக் குழி என்று நம்பப்படுகிறது எனவே அது ஒரு கோளமாக இருக்க வேண்டும் மேலும் குழியில் ஒரு சிறிய பிஞ்ச் துளை இருந்தால் மற்றும் கோளத்தின் உள்ளே கருப்பு வண்ணப்பூச்சு பூசப்பட்டிருந்தால் அது ஒரு கரும்பொருளாக கருதப்படுகிறது மற்றும் பின்னால் உள்ள காரணம் என்னவென்றால் எல்லா திசைகளிலும் உமிழப்படும் எதுவாக இருந்தாலும் அது தன்னால் உறிஞ்சப்படுகிறது எனவே ஒரு மிகச் சிறிய குழி மட்டுமே உள்ளது மேலும் எந்த கதிர்வீச்சு உள்ளே வந்தாலும் அவை அனைத்து அலைநீளங்களிலும் உள்ளுக்குள்ளேயே பிரதிபலிக்கின்றன மற்றும் முழுமையாக உறிஞ்சப்படுகின்றன எனவே அது கரும்பொருள் கதிர்வீச்சுக்கு நெருக்கமானதாகக் கருதப்படுகிறது சரி எல்லாம் சரி எனவே கடத்தலைப் போலவே நாம் போக்குவரத்து செயல்முறையை அளவிட விரும்பினால் ஃபோரியரின் விதி Fourier's law மற்றும் நியூட்டனின் விதி Newtons law போன்ற அமைப்பு சட்டம் தேவை என்று நாம் கூறினோம் கதிர்வீச்சை அளவிடுவதற்குப் பயன்படுத்தப்படும் விதி பிளாங்க் விதி Plancks Law என்று அழைக்கப்படுகிறது அதுதான் பிளாங்க் விதி மற்றும் விதியானது கதிர்வீச்சின் செறிவு I இது ஒரு செயல்பாடு ஆகும் வெளிப்படையாக இது தீட்டா மற்றும் ஃபையின் செயல்பாடு அல்ல சிறிது நேரத்தில் அது 2 மடங்கு h c0 ஸ்கொயர் பை லாம்ப்டா பவர் ஆப் ஃபை பெருக்கல் எக்ஸ்போர்ன்என்சியல் ஆப் h பெருக்கல் h c0 பை லாம்ப்டா KT கழித்தல் 1 இக்கு சமம் என்று பார்க்கப் போகிறோம் எனவே கரும்பொருளால் உமிழப்படும் கதிர்வீச்சின் செறிவு தொடர்பான சட்டம் கரும்பொருளுக்கானது என்று கூறி நான் அதை b உடன் தகுதிப்படுத்த வேண்டும் நான் இங்கே எழுத வேண்டிய சில மாறிலிகள் உள்ளன எனவே மாறிலி h மற்றும் இது ஒரு ஃடிஃப்யூஸ் உமிழ்ப்பான் என்பதை நினைவில் கொள்க எனவே இது லாம்ப்டா மற்றும் வெப்பநிலையின் செயல்பாடு மட்டுமே எனவே பிளாங்கின் மாறிலி Plancks constant 6 6256 பெருக்கல் 10 பவர் கழித்தல் 34 ஜூல் வினாடி மற்றும் போல்ட்ஸ்மேன் மாறிலி எனவே k என்பது போல்ட்ஸ்மேன் மாறிலி அதாவது 1 3805 பெருக்கல் 10 பவர் கழித்தல் 23 ஜூல் பர் கெல்வின் மற்றும் c0 என்பது இந்த ஒளியின் வேகம் எனவே இது உண்மையில் மின்காந்த அலைக் கோட்பாட்டிலிருந்து வருகிறது எனவே இது நிறமாலை விநியோகம் என்று அழைக்கப்படுகிறது எனவே அது கைப்பற்றுவது கரும்பொருள்ஆல் வெளிப்படும் கதிர்வீச்சின் தீவிரத்தின் நிறமாலை விநியோகம் ஆகும் எனவே இது ஒரு டிஃப்பியூசர் எடிட்டர் எமிட்டர் மன்னிக்கவும் எனவே E என்பது உமிழ்வு திறனுக்கு நாம் பயன்படுத்தும் குறியீடு எனவே கருப்பொருளின் உமிழ்வு திறன் இது லாம்ப்டாவின் செயல்பாடு மற்றும் வெப்பநிலையால் வழங்கப்படுகிறது அது எனக்குத் தெரிந்தால் I என்பது உமிழ்வின் செறிவு உமிழ்வு திறன் என்றால் என்ன எனவே அது இன்டெக்கிரல் 0 முதல் 2 பை வரை இன்டெக்கிரல் 0 முதல் பை by 2 வரை இருக்கும் I லாம்ப்டா கமா b sin தீட்டா காஸ் தீட்டா d தீட்டா d phi ஆனால் நாம் சொன்னோம் இது ஒரு பரவல் உமிழ்ப்பான் சரி எனவே அதாவது செறிவு என்பது கோண நிலையின் செயல்பாடு அல்ல எனவே நாம் தொகையீடு செய்ய முடியும் எனவே இது பை பெருக்கல் I லாம்ப்டா கமா b ஆக இருக்கும் எனவே அந்த தொகையீடு வெறுமனே பை வரை கொதிக்கிறது எனவே இன்டெக்கிரல் 0 முதல் 2 pi d phi என்பது 2 pi ஆகும் இன்டெக்கிரல் 0 முதல் pi by 2 Cos theta Sin theta d theta என்பது 1 வகுத்தல் 2 ஆகும் எங்கே

ஆம் புரிகிறது அது புரிந்து கொள்ளப்படுகிறது எனவே தொகையீடானது வெறுமனே பை ஆகும் எனவே உமிழ்வு திறன் நிறமாலை உமிழ்வு திறன் எனவே அனைத்து அலைநீளங்களிலும் அனைத்து கோணத் திசைகளிலும் மட்டுமே தொகையீடு செய்தோம் எனவே ஒரு கரும்பொருள் இன் நிறமாலை உமிழ்வு திறன் பை டைம்ஸ் I லாம்ப்டா மூலம் வழங்கப்படுகிறது இப்போது கரும்பொருளின் மொத்த உமிழ்வு திறன் மொத்த உமிழ்வு திறன் என்ன என்பதைக் கண்டுபிடிப்போம் எனவே இது E ஆல் வழங்கப்படுகிறது இது வெப்பநிலையின் செயல்பாடு மட்டுமே ஏனென்றால் நாம் இப்போது அனைத்து அலைநீளங்களையும் தொகையீடு செய்ய போகிறோம் எனவே அது வெப்பநிலையின் செயல்பாடாக இருக்கும் நான் பிளாக் பாடிக்கு சப்ஸ்கிரிப்ட் b 0 முதல் இன்ஃபினிட்டி வரை டி லாம்டாவில் வைத்தேன் எனவே இந்த வெளிப்பாட்டை நீங்கள் அதை 0 முதல் முடிவிலி வரை தொகையீடு செய்யும்போது 2 h pi c0 ஸ்கொயர் லாம்டா பவர் 5 எக்ஸ்போஎன்சியல் h c0 வகுத்தல் லாம்டா kT மைனஸ் 1 d லாம்டா எனவே இந்த பை அனைத்து கோணத் திசைகளிலும் சராசரியாக இருந்து வருகிறது என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே இப்போது முழு லாம்ப்டாவையும் தொகையீடு செய்தால் நீங்கள் பெறுவது இதுதான் சிக்மா T பவர் ஃபோர் எனப்படும் மந்திர சூத்திரம் எனவே நீங்கள் தொகையீடு செய்யவேண்டிய வழி நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் கன்வல்யூஷன் இன்டெக்ரலைப் பயன்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் பகுதிகளின் மூலம் ஒரு இன்டெக்ரலை 4 முறை செய்கிறீர்கள் மேலும் நீங்கள் பெறுவது சிக்மா T டு த பவர் ஆஃப் 4 ஆகும் மற்றும் சிக்மாவின் மதிப்பு அளவு 5 எனவே 5 67 பெருங்கல் 10 டு த பவர் ஆஃப் மைனஸ் 8 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் 4 எனவே இந்த மாயாஜால சூத்திரம் இதுவரை நீங்கள் அனைவரும் பார்த்தது உண்மையில் பிளாக் பாடி கதிர்வீச்சின் அளவைப் பயன்படுத்துவதன் மூலம் கடுமையான பகுப்பாய்வு மூலம் வருகிறது எனவே இந்த T பவர் சிக்மா T டு த பவர் ஆஃப் 4 வரை இங்கிருந்து வருகிறது